பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் வணக்கம் பேராசிரியர் பி மூர்த்தி மெட்டாலர்ஜிகல் மற்றும் மெட்டீரியல் ஆராய்ச்சி பற்றிய விவாதத்திற்கு எங்களுடன் இன்று இணைத்தமைக்கு நன்றி இவர் இத்துறையின் தலைவராக உள்ளார் இங்கே சென்னை ஐ யில் மிகவும் அலங்கரிக்கப்பட்ட மெட்டாலர்ஜிஸ்ட் ஆவார் சாந்தி ஸ்வரூப் பட்நகர் விருது உட்பட பல தேசிய விருதுகளை வென்றுள்ளார் மேலும் பல தேசிய கல்விக்கூடங்களுடனும் பல சர்வதேச நிறுவனங்களுடனும் தொடர்பில் உள்ளார் எனவே எல்லா துறை ஆராய்ச்சியைப் பற்றி விவாதிக்க இவர் தகுதி மிக்கவர் இவருடைய ஆராய்ச்சி பகுதிகள் என்ட்ரோபி உலோகக் கலவைகள் மொத்த உலோக கண்ணாடி மற்றும் பலவற்றை உள்ளடக்கியது இந்த அறிமுக வார்த்தைகளோடு நேர்காணலுக்கு உங்களை வரவேற்கிறோம் மூர்த்தி நன்றி பிரதாப் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் மாணவர்கள் ஆராய்ச்சி செய்ய மெட்டீரியல் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் துறையில் உள்ள பாரம்பரிய பகுதிகளை காண்போம் பேராசிரியர் பி மூர்த்தி எங்கள் துறையானது மெட்ராஸ் ஐ யில் 1959வது வருடம் தொடங்கப்பட்டது பாரம்பரிய ஆராய்ச்சி என்று பார்க்கும்பொழுது குறிப்பாக நடிப்பதற்கு உருவாக்குவதற்கு வெல்டிங் செய்வது ஆகிய மூன்றையும் கூறலாம் இந்த பகுதியில் சில நிபுணர்கள் இருந்தபோதிலும் அது எங்கள் துறையின் உண்மையான பலம் இல்லை குறிப்பாக சென்னையில் எஃகு தொழிற்சாலைகள் இல்லை ஆனால் ஐ டி கராக்பூர் போன்ற இடங்களில் பல எஃகு தொழிற்சாலைகள் மிகவும் நெருக்கமாக உள்ளன இதன் விளைவாக எங்கள் துறையின் பாரம்பரியமாக ஆராய்ச்சி உலோக உருவாக்கம் பொருட்களின் சிதைவு மற்றும் அவற்றை எப்படி அனுப்புவது என்பவற்றைக் கூறலாம் ஏனெனில் சென்னையை சுற்றியுள்ள இத்தகைய தொழிற்சாலைகள் உள்ளன மேலும் வெல்டிங் உதாரணமாக திருச்சியில் உள்ள வெல்டிங் ரிசர்ச் இன்ஸ்டிட்யூட் மெட்ராஸ் ஐ உலக துறையுடன் ஒரு பெரிய அளவிற்கு எல் டி L D நிறைய தொடர்பை பயன்படுத்தியுள்ளது எனவே வெல்டிங் உற்பத்தியில் ஒரு பகுதியாகும் எனவே மூன்று முக்கிய உற்பத்தி செயல்முறைகளை அனுப்புதல் வெல்டிங் மற்றும் உருவாக்கம் ஆகியவை எங்கள் துறையை மையமாகக் கொண்டு பல ஆண்டுகள் பாரம்பரியமாக உள்ளன பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி ஆராய்ச்சியாளர்கள் ஆர்வலர்கள் உட்பட பொது பார்வையாளர்கள் முழுமையாக அறிந்திருக்க மாட்டார்கள் என்று நான் நினைக்கிறேன் எனவே வெல்டிங் அனுப்புதல் மற்றும் உருவாக்குதல் போன்ற பாரம்பரிய பகுதிகள் பற்றி நீங்கள் பேசும்போது இவற்றில் ஆராய்ச்சி எவ்வளவு பொருத்தமானதாக இருக்கும் என்பது உங்களுக்கு தெரியுமா மூர்த்தி உதாரணமாக நான் உங்களுக்கு வெல்டிங் செய்வதற்கு ஒரு எடுத்துக்காட்டு எடுத்துச்சொள்கிறேன் வெல்டிங் கில் நடக்கும் ஒரு மகத்தான ஆராய்ச்சி உள்ளது வழக்கமான பாரம்பரிய வெல்டிங் கில் முக்கிய பிரச்சினைகளில் ஒன்று கூட்டுப்பணத்தில் துண்டுகள் மற்றும் பின்னர் அவர்கள் சேர நீங்கள் இந்த வலுவூட்டல் செயல்முறை போது ஈடுபட்டு உருகும் மற்றும் செயல்பாடு காரணமாக வெல்டிங் யை இணைந்து பலவீனத்தை நிறைய கொடுக்க முடியும் மேலும் அதிகபட்ச வெப்பநிலைக்கு வெளிப்படையாக இணைப்பிற்கு நீங்கள் அனுமதிக்கப்படாமலே பல பயன்பாடுகள் உள்ளன எனவே சமீப காலங்களில் எழுந்த திட நிலை வெல்டிங் என்று ஒன்று உள்ளது எனவே மக்கள் உராய்வு வெல்டிங் வேலை இணைகிறார்கள் எனவே அங்கு இரண்டு வெல்ட் துண்டுகள் வாய்ப்பு இல்லை அதனால் நீங்கள் உருகியது மற்றும் திட நிலை விளைவாக அவர்கள் இந்த கூறு பண்புகள் பல வைத்திருக்க இது செய்ய கூறு மிகவும் முக்கியமான பயன்பாடுகளில் உள்ளது எனவே இதன் விளைவாக திட நிலை வெல்டிங் எடுக்கப்பட்டது இதேபோல் இணைத்தல் என்பது ஒரு எளிய வெல்டிங் செயல்முறை அல்ல மக்கள் இப்போது பாலிமர்ஸில் உலோகங்கள் பாலிமர்ஸ் பீங்கான்கள் கொண்ட உலோகங்கள் ஆகியவற்றுடன் இணைந்துள்ளனர் உதாரணமாக நான் காரை எடுத்துக் கொண்டால் இந்த நபர்கள் ஒரு ஒற்றை தாளில் முழு உருவத்தையும் வைத்திருக்க விரும்புகிறார்கள் அதற்கு பதிலாக வெல்டிங் மற்றும் பல துண்டுகளாக சேர்கிறார்கள் அங்கு தொழில்நுட்பங்கள் உள்ளன எனவேநிறைய ஆராய்ச்சி செய்ய வேண்டியிருக்கிறது பொருள் நீட்டிப்பு என்று அழைக்கப்படுகிறது மேலும் அங்கு மெட்டல் மெர்ச்சர்ஜி நிறையப் போகிறது இது போன்ற உலோகங்கள் அதிகளவு நீடிக்கும் தன்மை கொண்ட புதிய வகை உலோகக்கலவைகள் உருவாக்கப்பட வேண்டும் எனவே புதிய பிரதேசத்தை உள்ளடக்கியது இது மிகவும் கடுமையான பிளாஸ்டிக் பொருட்களின் உருமாற்றம் என்று அழைக்கப்படுகின்றது அங்கு இந்த பொருட்களுக்கு கடுமையான முறையில் மாற்றியமைக்கப்படுவதன் மூலமும் அவற்றை மேம்படுத்துவதன் மூலமாக பல்வேறு பயன்பாடுகளுக்காகவும் பயன்படுத்த வேண்டும் பிரதாப் ஹரிதாஸ் சரி எனவே ஒவ்வொரு பகுதியிலும் நிறைய வேலை இருக்கிறது உதாரணமாக காஸ்டிங் போன்ற எளிய விஷயம் மக்கள் இப்போது மெட்டல் நுரைகள் வளரும் மூர்த்தி இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இந்த பாரம்பரிய செயல்முறை நுரையை உருவாக்க சில முகவரை சேர்க்க வேண்டும் மேலும் சீரான முறையில் விநியோகிக்கப்படும் செல்களை எவ்வாறு உருவாக்குவது என்பதன் மூலம் தொழில்நுட்பமும் ஒரு பெரிய சவாலாக உள்ளது மேலும் X ரே டோமோகிராஃபி போன்ற புதிய தொழில்நுட்பத்தை 3டி இல் முழு நுரையை பார்க்கவும் மற்றும் நுரை வடிவமைக்கும் முயற்சிப்பதற்காக மக்கள் பயன்படுத்துகிறார்கள் சரியான பண்புகள் கிடைக்கும் எனவே இந்த பகுதிகள் ஒவ்வொன்றிலும் திடீரென்று நடைபெறும் செயல்பாட்டை மக்கள் பார்க்கிறார்கள் நியூட்ரான் சிதறலைப் பயன்படுத்தி செயலில் அழுத்தங்கள் உருவாகின்றன இதயத்தைக் கிழித்து எறிந்து நான் ஏதாவது செய்ய முடியுமா என்று பார்க்க முயற்சி செய்கிறேன் இயந்திர தொகுதிகள் மற்றும் பிஸ்டன்களிலும் இதய துடிப்பு என்பது முக்கிய பிரச்சனையாகும் வளரும் போது உருவாக்கப்படும் மன அழுத்தம் காரணமாக திடப்பொருளை எதிர்கொள்ளும் சிக்கல்கள் உள்ளன எனவே மக்கள் அடையாளம் காண முயற்சிப்பதற்கும் நவீன நுட்பங்களைப் பயன்படுத்துகிறார்கள் அதை எப்படி கட்டுப்படுத்துவது என்பதை பற்றி படிக்கிறார்கள் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி எனவே இந்த தொழில்நுட்பங்களைப் பற்றிய ஆராய்ச்சிக்கான விதிமுறைகளை பாரம்பரிய மற்றும் பண்டைய காலத்தில் காணலாம் பேராசிரியர் பி பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் ஆனால் உண்மையில் நவீன நடவடிக்கைகள் நிறைய உள்ளன பேராசிரியர் பி மூர்த்தி இந்த பகுதிகளில் ஒவ்வொன்றிலும் சவால்கள் நிறைய உள்ளன பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி நிச்சயமாக பொருட்கள் ஒரு மிகப்பெரிய துறையாகும் பின்னர் அது கிட்டத்தட்ட ஒவ்வொரு துறையிலும்பொறியியல் பொருட்கள் உள்ளன சமீப காலங்களில் மக்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த பகுதிகள் பெரிய குழுக்கள் வேலை செய்யும் சமீபத்தில் வந்துள்ள சுவாரஸ்யமான பகுதிகள் என்னவென்பதை காணலாம் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி மூர்டி நீங்கள் சரியான பக்கமாக மக்கள் அனைத்தையும் முதுகெலும்பாகக் கூறுகிறேன் உண்மையில் நான் இந்த உலகில் எல்லாம் ஆன்மீக பொருள் ஒன்று சொல்கிறேன் எனவே அந்த அளவிற்கு பொருட்கள் முக்கியமானவை நாங்கள் சொல்லும் போது உங்களுக்கு சொன்னது போல எங்கள் துறையிலுள்ள ஒரு பாரம்பரிய மெட்டாலஜி எனும் பயணத்தைத் தொடங்கினோம் பின்னர் சுமார் 2003 ல் உலோகம் அல்லாத பொருட்கள் கூட உலோகங்களோடு மட்டுமல்ல மட்பாண்டம் பாலிமர்ஸ் கலவை எல்லாம் எங்கள் பாடத்திட்டத்தில் அறிமுகப்படுத்தினோம் உண்மையில் 2003 ஆம் ஆண்டின் திணைக்களத்தின் பெயர் மெட்டாலர்ஜிகல் மற்றும் மெட்டீரியல் திணைக்களத்திற்கு மாறியது இது இப்போது துறை பெயர் பெற்றது எனவே அந்த இணைப்பில் புதிய இணைப்புகளை எடுத்துக்காட்டாக மின்னணு பொருட்கள் பாலிமர்ஸ் கம்போசிட்டுகள் கூறுகையில் பாலிமர் மேட்ரிக்ஸ் தொகுப்புகள் மெட்டல் மேட்ரிக்ஸ் தொகுப்புகள் செராமிக் மேட்ரிக்ஸ் தொகுப்புகள் மட்பாண்டங்கள் உயர் வெப்பநிலை பீங்கான்கள் எனவே எனது துறையின் அமைப்பை இப்போது பார்த்தால் திணைக்கள ஆசிரியர்களில் அரைப் பொருள் அல்லாத உலோகப் பொருட்களிலும் உயிரி பொருட்கள் நுனியல் பொருட்களாலும் சரி நீங்கள் வேலை செய்யும் கார்பன் நானோ யுபிஎஸ் உள்ளிட்ட பல வகையான நுனியல் பொருட்கள் மற்றும் மிகவும் உயர் வெப்பநிலை சூழல்களில் இருக்கும் பொருட்கள் எடுத்துக்காட்டாக ஒரு ஏவுகணை சரி மூக்கு கூம்புகள் போன்ரவையாகும் எனவே உங்களுக்கு அதிகமான வெப்பநிலைகளைக் கொண்டிருக்கும் பொருட்களுக்கு அவசியம் தேவை இதேபோல் உயர் வெப்பநிலை பயன்பாடுகளுக்கு பல்வேறு பூச்சுகள் உருவாக்கப்படுகின்றன உயிருள்ள உயிரினங்களின் உயிர்களைப் பற்றி நீங்கள் குறிப்பிட்டுள்ளீர்கள் சூப்பர் அலாய்ஸில் பூச்சுப் பொருள்களாக அவற்றை உருவாக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர் இதனால் சூப்பர் கலப்புக்களுக்கான கூடுதல் உயர் வெப்பநிலை திறன்களை வழங்குகிறது இதுபோன்ற பல புதிய அம்சங்களைப் போலவே மின்னணு பொருட்கள் துறையில் பலர் வேலை செய்கின்றனர் எனவே மின்னணு பொருட்கள் பின்னர் மெல்லிய படங்கள் அரை நடத்தும் பொருட்கள் மற்றும் காந்த பொருட்கள் உதாரணமாக கூறலாம் எனவே ஒவ்வொரு பொருளையும் நீங்கள் பெயரிடுகிறீர்கள் இப்பொழுது இதைப் பற்றி மக்களிடம் பணி புரிகிறோம் பாரம்பரிய மெட்டலர்ஜி பகுதிக்கு அவர்கள் கிட்டத்தட்ட சமமான முக்கியத்துவத்தை எடுத்துள்ளனர் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் மிக நன்றாக இருக்கிறது நமக்கு என்ன தெரியுமென்பது தெரியப்படுத்துகிறது தொழில்கள் இந்த வகையான விஷயங்களைத் தேடிக்கொண்டிருக்கின்றன என்ன மக்களால் முடியும் என்பது உங்களுக்குத் தெரிந்திருக்கும் இங்கு சில அனுபவங்களில் தங்கள் அனுபவத்தை எடுத்துக்கொள்வதற்கு இந்த வகையான விஷயங்கள் அவசியம் எனவே நீங்கள் மிகவும் வெற்றிகரமான ஆராய்ச்சியாளர் அதனால் தான் நன்கு அலங்கரிக்கப்பட்ட ஆராய்ச்சியாளர் சில பொது வாசிப்புகளை நீங்கள் பார்க்கிறீர்களானால் பலர் உங்களுக்குத் தெரிந்திருக்கிறார்கள் அதனால் நிறைய பேர் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் அதனால் ஆராய்ச்சி மற்றும் பலவற்றுடன் முடிந்திருக்கிறார்கள் ஆனால் எண்களை ஒதுக்கி வைக்க மறந்துவிட்டால் உங்கள் பார்வையில் நீங்கள் வெற்றிகரமாக ஆராய்ச்சியில் வெற்றியை அளவிடுவீர்களா பேராசிரியர் பி மூர்த்தி ஆமாம் ஒரு தொழில் அல்லது எதிர்கால ஆய்வாளர்கள் மீது தாக்கத்தை ஏற்படுத்துவதை வெற்றிகரமாக கருதுகிறேன் நீங்கள் செய்கிற வேலை புதிய தொழில் நுட்பங்கல் மற்றும் புதிய செயல்முறை கொண்டு வருகின்றது உலகளாவிய அரினாவில் ஒரு தொழிற்துறையைப் பயன்படுத்திக் கொள்ளவும் ஒரு முன்னணி தொழிலாக பயன்படுத்திக்கொள்ளவும் புதிய வழிவகைகளை கொண்டு வருகிறது வேறு வழியில் உங்கள் ஆராய்ச்சிக் குழு மற்ற ஆராய்ச்சிகளுக்கு பலவிதமான அணுகுமுறைகளைக் கொண்டிருக்கிறது உங்கள் ஆராய்ச்சியிலிருந்து மக்களை வரிசைப்படுத்தி அதைச் செயல்படுத்துவதோடு அதை முன்னெடுத்துச் செல்வதும் இதைப் பார்க்க மற்றொரு வழி எனவே அடிப்படையில் இது எந்த வகையான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பதை நீங்கள் கருதவேண்டும் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி மூர்த்தி எவ்வாறாயினும் மக்கள் எண்களைப் பார்க்கும் விதமாக அதை பயன்படுத்துகிறார்கள் ஆனால் எண்கள் எப்போதும் முக்கியமானவை அல்ல சமுதாயத்தில் அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ள எண்களின் மத்தியில் நாம் பேசும் போது இது மிகவும் முக்கியம் சமுதாயத் தேவைகளின் அடிப்படையில் நாட்டின் வளர்ச்சியை உங்களுக்குத் தெரிந்த பொதுமக்களுக்கு இது தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறதா பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சமூக தேவை மூர்த்தி எனவே இது மிகவும் முக்கிய கிராமப்புற வளர்ச்சிப் பகுதிகள் சான்றிதழைப் பயன்படுத்துவதற்காக உருவாக்கப்படும் புதிய பொருட்களின் எண்ணிக்கை வேளாண்மையில் கூட விண்ணப்பங்கள் வளர வேண்டும் எனவே இந்த அனைத்து விஷயங்கள் என் அணி மக்கள் பயன்படுத்த வேண்டும் என்று நான் கூறுவேன் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் எப்படி அளவிட பயன்படுகிறது பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி நல்லது பல்வேறு பின்னணியில் இருந்து வருகின்ற புதிய மாணவர்களைக் கொண்டிருப்போம் மற்றும் நாட்டில் உள்ள பல்வேறு நிறுவனங்களை நீங்கள் அறிந்த திட்டங்களைச் சேர்ந்தவர்கள் கல்லூரிப் படிப்பு முதுகலை கல்வி முதுகலைப் பட்டப்படிப்பு மற்றும் பலவற்றிற்கும் முதுகலைப் படிப்பார்களை கொண்டுள்ளது உங்கள் பார்வையில் குறிப்பாக இந்த வகையான மாணவர்களின் சவால்கள் என்னென்ன குறிப்பாக ஒரு துறையின் ஒரு வகையான விஷயங்களைப் பற்றி நாம் கூறலாமா ஒரு பட்டதாரி கல்வியின் கீழ் உள்ள அடிப்படை வித்தியாசம் என்னவென்றால் சில பொருள் அல்லது சில வாசிப்புப் பொருளைப் படிப்பதற்கும் சில பரீட்சைகளிலிருந்தும் கற்றுக்கொள்வதற்கும் அதன் பிறகு குறிப்பிட்ட கிரேடுகளை பெறுவதற்கும் நீங்கள் பயிற்சி பெற்றிருக்கிறீர்கள் ஆராய்ச்சி செய்ய அடிப்படை வேறுபாடு வருகிறது நீங்கள்பெரும்பாலான சுதந்திரமான விஷயங்களை செய்ய கூடிய முயற்சி எங்கே எனவே பி D என்பது ஒரு பயிற்சியளிக்கும் இடம் நாம் மக்களை பயிற்றுவிப்பது ஒரு குறிப்பிட்ட வேலையை திட்டமிடுவதை எவ்வாறு செயல்படுத்துவது அதை வெளியே எடுக்கும் பகுப்பாய்வு அதன் பின்னர் சில தர்க்கரீதியான முடிவுகளை வெளிப்படுத்துவது இந்த விஷயங்கள் அனைத்தும் ஒரு குறிப்பிட்ட மாணவியில் கற்பிக்கப்பட வேண்டும் இதில் இளங்கலை படிப்பிலிருந்து வரும் பெரும்பாலான மாணவர்கள் உண்மையில் பயிற்சியளிக்கப்படுவதில்லை மற்றும் குறிப்பாக பொருட்கள் ஆராய்ச்யில் பல கருவிகளை கையாள வேண்டும் நிச்சயமாக கணிப்பொறி ஆராய்ச்யில் நிறைய பொருட்கள் உள்ளது என்று செல்கிறது உதாரணமாக புதிய குறிச்சொல் இப்போது ஒருங்கிணைந்த கணக்கியல் பொருட்கள் பொறியியல் என்று அழைக்கப்படுகிறது அணு அளவு இருந்து மேக்ரோ நிலை வரை தொடங்கி மக்கள் எல்லாம் என்ன இணைக்க முடியும் மக்கள் அதை பல திறன் மாடலிங் என்று அழைகிறார்கள் எனவே பல மக்கள் மென்பொருளை கற்று இருக்கலாம் ஆனால் சில சிக்கல்களைத் தீர்ப்பதற்கான மென்பொருளைப் பயன்படுத்துவதில்லை ஒரு மாணவர் உண்மையில் ஆராய்ச்சிக்கு வரும் போது நிறைய சவால்களை எதிர்கொள்கிறார்கள் இது ஒரு அம்சம் இரண்டாவது அம்சம் சோதனையானது பல்வேறு உபகரணங்களை கையாளும் உதாரணமானது பொருட்களை தயாரிப்பது ஒரு பெரிய சவாலாகும் மேலும் சில விஞ்ஞான ஆராய்ச்சிகளில் அத்தியாவசியமான மறுசுழற்சி உள்ளது எனவே புதிதாக இணைந்த மாணவர்களுக்கு ஆசிரியர்களையும் மூத்த மாணவர்களையும் பயிற்றுவிக்க வேண்டிய மற்றொரு விஷயம் இது மேலும் பல்வேறு குணநலன்களைக் கையாளளாம் நான் உங்களுக்கு சொல்லும் விஷயங்களை எளிமையாகக் கூறுவதன் மூலம் எளிதில் கையாளமுடியும் ஆனால் நீங்கள் ஒரு நான்காவது பொருள் தயாரிப்பதை நிரூபிப்பது மிகவும் எளிதானது பல்வேறு நுண்ணோக்கிகளுக்கு இது தேவைப்படுகிறது இது 1 கோடி வரை மிகவும் விலையுயர்ந்ததாகும் இது சுமார் 17 கோடி ரூபாய் வரை செல்லலாம் சமீபத்தில் எங்கள் நிறுவனத்தில் ஒரு நுண்ணோக்கியை வாங்கியிருக்கிறோம் அது கிட்டத்தட்ட 17 கோடி ரூபாய்க்குக் கிடைத்தது எனவே நீங்கள் அந்த அளவைப் அவற்றை பார்க்க விரும்புகிறீர்கள் அதற்கு நிறைய பயிற்சி தேவை எனவே பயிற்சி திட்டங்கள் பல உள்ளன உதாரணமாக நாம் நடைமுறை டிரான்ஸ்மிஷன் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோபி என்பது ஒரு நிச்சயமாக உள்ளது எங்கே ஒரு முழு செமஸ்டர் மாணவர் எங்கு செல்லுவார்கள் இது போன்ற ஒரு அதிநவீன கருவியை எப்படி கையாள வேண்டும் இது போன்ற நுண்ணோக்கிகளில் இருந்து நல்ல மைக்ரோ கட்டமைப்பை அவர் நிரூபிப்பார் என்று கடைசி நாளுக்கு ஒரு மாதிரி தயாரிப்பது எப்படி என்று தெரிந்து கொள்ளலாம் இதுபோன்ற நுட்பமான கருவிகளைக் கையாள தகுதியுள்ளவர்களை உங்களுக்குத் தெரிந்திருக்கலாம் எனவே அதனால்தான் 3 4 அல்லது 5 ஆண்டுகள் மாணவர்களின் நேரம் இங்கு செலவழிக்கிறது ஏனெனில் ஒரு எம் டி பயிற்சிக்கு அடிப்படையாக உள்ளது எனவே இவை சவால்களாகும் நிச்சயமாக நீங்கள் தொடங்கும் போது அவர்கள் சவால்களைப் பார்க்கிறார்கள் ஆனால் இவை அனைத்தையும் கற்றுக்கொள்வதில் நிறைய மகிழ்ச்சி இருக்கிறது பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் நிறைய வாய்ப்புகள் மூர்த்தி வாய்ப்புகள் நிறைய உள்ளது பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி ஆமாம் முர்டி நீங்கள் அதை செய்யும் பொழுது மகிழ்ச்சியடைந்தால் இந்த புதிய நுட்பங்களை நீங்கள் கற்றுக் கொள்ளும் போது நீங்கள் ஒரு முனைவர் ஆராய்ச்சிக்குப் போகும் போது அவர்கள் ஒரு சிறந்த சுயாதீன ஆராய்ச்சிக்காக வருவார்கள் பின்னர் நீங்கள் அடுத்த தலைமுறை மாணவர்களுக்கு வழிகாட்ட ஒரு ஆசிரிய உறுப்பினர் ஆகவேண்டும் இந்த பயிற்சியில் ஒரு பெரிய பயன்பாடும் இருக்கும் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் ஆம் உண்மையில் என்ன துறைகளில் நீங்கள் பிந்தைய பட்டதாரி மாணவர்கள் எங்கள் துறையிலிருந்து எம் டி முடித்த மக்களை பார்த்தீர்களா நீங்கள் பொதுவாக என்ன நிலைகளை நோக்கி செல்கிறீர்கள் மூர்த்தி பொதுவாக நான் கூறும் பதவிகளில் பெரும்பான்மையானவர்கள் கல்வியியல் நிலைகள் ஆசிரிய உறுப்பினர்கள் பலர் உள்ளனர் உண்மையில் அந்த வாய்ப்பு கணிசமாக வளர்ந்துள்ளது ஒரு முறை 5 ஐஐடிக்கள் மட்டும் இருந்தன இப்பொழுது கிட்டத்தட்ட 20 க்கும் மேற்பட்ட ஐஐடிக்கள் உள்ளன சரியான எண்ணை எனக்கு சரியாகத் தெரியாது ஆனால் அதைச் சுற்றியுள்ள ஒன்று பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் ஆம் பேராசிரியர் பி ஒவ்வொரு மாநிலத்திற்கும் 1 நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் க்கள் மற்றும் தனியார் நிறுவனங்களில் உள்ளன இதில் நியாயமான நல்ல தரம் உள்ளது உண்மையில் அவர்களில் சிலர் ஆசிரியர்களாகப் பணியாற்றி வருகின்றனர் அவர்கள் ஆசிரியர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் கற்பிக்க வேண்டிய அவசியமில்லை அவர்கள் வேலைக்குத் தான் ஆராய்ச்சி செய்து திட்டங்களைப் பெறுகிறார்கள் காகிதத்தில் வெளியிட வேண்டும் என்று ஆராய்ச்சியில் அரங்கம் வளர்ந்துள்ளது எனவே இது ஒரு பெரிய அளவிலான வளர்ச்சியைக் கொண்ட ஒரு ஸ்பெக்ட்ரம் ஆகும் பி D மாணவர்களுக்கு வாய்ப்புகள் கணிசமாக வளர்ந்துள்ளன இரண்டாவதாக தொழிற்துறை பத்தாம் வகுப்பு மாணவர்களை உண்மையில் எடுத்துக்கொள்ளவில்லை அவர்கள் பி எங்களுக்கு போதுமானதாக உள்ளது என்று கூறுகிறார்கள் ஆனாலும் இப்போது பல துறைகளில் ஆராய்ச்சியாளர்கள் ஆய்வாளர்களைப் பார்க்கிறார்கள் என நினைக்கிறேன் அதாவது ஒரு எம் டி பின்னணியைக் கொண்ட மக்கள் குறிப்பாக உலகம் பூராவும் போட்டியிட விரும்பும் ஒரு உலகளாவிய தலைவர்கள் ஆக விரும்புகிறார்கள் எடுத்துக்காட்டாக சென்னையில் நீங்கள் மஹிந்திரா மற்றும் பலவற்றை பார்த்தால் பெரிய ஆராய்ச்சி மையம் அமைத்துள்ளனர் இதேபோல் பல பன்னாட்டு ஆர் டி நிறுவனங்கள் உதாரணமாக வந்துள்ளன பெங்களூரில் தங்கள் சொந்த அமைப்பை ஜி வைத்திருக்கிறது எம் டி ஆகியவற்றின் பொருட்கள் பின்னணி கொண்ட மக்களுக்கு அதிக அளவில் பொருட்களை எடுத்து வருகின்றன டாட்டா எஃகு உட்பட ஒவ்வொரு ஆண்டும் பல பி D பின்னணி கொண்ட மக்கள் தங்கள் சொந்த ஆர் டி R D க்காக அவர் எடுத்துக் கொள்கிறார் எனவே தொழிற்துறை ஆர் டி R D ஒரு பெரிய வழியில் இருக்கும் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி பேராசிரியர் பி மூர்த்தி இந்தியாவில் செய்ய வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் மேக் இன் இந்தியா இயக்கம் மூர்த்தி அந்த இயக்கத்தின் மூலம் நிறைய தொழில்கள் தங்கள் உற்பத்திகளை உலகளாவிய ரீதியில் போட்டியிடும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளன பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி மூர்த்தி எனவே ஆராய்ச்சி மிகவும் முக்கியமானது மற்றும் ஆராய்ச்சி பின்னணி கொண்டவர்கள் அத்தகைய சூழ்நிலையில் தங்களைத் தாங்களே பொருத்துவதோடு மிகச் சிறப்பாக வளரத்த முடியும் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி நல்லது இப்போது மேற்பட்டதாரி மாணவரின் ஆலோசகரை எப்பொழுது சந்திக்க வேண்டும் மூர்த்தி அத்தகைய ஒரு விஷயத்திற்கு நேரடி பதில் இருக்க முடியாது பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் நிச்சயமாக நிச்சயமாக மூர்த்திமாணவனை பொறுத்தவரையில் அவர் எப்படி தனது சொந்த விஷயங்களைச் சமாளிக்க முடியும் என்பதை பொறுத்தது இது மாணவர்களிடமிருந்து வந்த பின்னணியைப் பொறுத்தது அவர் சமாளிக்கும் பிரச்சனையைப் பொறுத்தது பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி பேராசிரியர் பி மூர்த்தி இது மிகவும் சிக்கலான பிரச்சனை நான் கூட பரிந்துரைக்கிறேன் ஆனால் நீங்கள் உங்கள் ஆராய்ச்சி ஆரம்பத்தில் இருக்கிறதா அல்லது நீங்கள் உங்கள் ஆராய்ச்சி பி டி பட்டம் அல்லது முடிவில் நீங்கள் நகர்த்திக்கொண்டிருக்கிறதா என்பதைப் பொறுத்தது எனவே ஆரம்பத்தில் நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு வாரம் அடிப்படையில் சந்திக்க வேண்டும் என்று பரிந்துரைக்கப்படுகிறது எனவே நீங்கள் சரியான பாதையில் இருக்கிறீர்கள் என்பதில் உறுதியாக உள்ளீர்கள் நீங்கள் ஒரு விஷயத்தை வைத்திருங்கள் அந்த விஷயங்கள் நன்றாக நகர்கின்றன பிறகு ஒரு மாதத்திற்கு ஒருமுறை நான் பரிந்துரைக்கிறேன் என்று உங்களுக்குத் தெரியும் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் குறைந்தபட்சம் மூர்த்தி அவ்வப்போது அடிக்கடி அவ்வளவு இல்லை பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரிஅதைவிட அதிகமாக மூர்த்தி நான் வழக்கமாக பதினைந்து நாட்களில் என்னுடைய மாணவர்களை சந்திக்கிறேன் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி பி மூர்த்தி எனவே ஒரு வாரத்தில் ஒருமுறை நான் ஒவ்வொரு மாணவருடனும் கழித்தேன் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் மாணவர்கள் ஒவ்வொருவருக்கும் மூர்த்தி உங்களுக்கு வேறு எந்தப் பிரச்சினையும் இருந்தால் நீங்கள் எந்த நேரத்திலும் வந்து என்னை சந்திக்கலாம் என்று நான் அவர்களுக்கு சொல்கிறேன் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி மூர்த்தி ஆனால் முதன்முதலாக ஆரம்ப நாட்களில் பரிந்துரைக்க அடிக்கடி சந்திக்க மிகவும் முக்கியம் எந்தவொரு ஆராய்ச்சியிலும் நீங்கள் எதையும் சரியாக திட்டமிடவில்லை என்றால் இதன் விளைவாக எதிர்பார்த்தபடி விளைவாக இருக்காது பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி மூர்த்தி எனவே திட்டமிட்ட கட்டத்தின் விளைவாக உங்கள் வழிகாட்டுதலோடு நீங்கள் அடிக்கடி தொடர்புகொள்வது மிக முக்கியம் ஏனென்றால் அவருடைய வழிகாட்டுதல் அந்த ஆரம்ப காலத்தில் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் பின்னர் உன்னுடைய சொந்த வழிகாட்டியாக இருக்கலாம் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் சரி நான் உங்களிடம் இந்தக் கேள்வியுடன் முடித்துவிட விரும்புகிறேன் மெட்டாலர்ஜிகல் மற்றும் மெட்டீரியல் இன்ஜினியரில் ஆர்வமுள்ள மாணவருக்கு உங்கள் அறிவுரை என்ன பேராசிரியர் பி மூர்த்தி சரி அந்த விஷயத்தில் சரி நீங்கள் பி Dஐச் செய்வது என்றால் அது மெட்டாலஜி அல்லவா என்று நீங்கள் முதலில் அனுபவிக்க வேண்டும் நான் எப்போதும் 3 ஆராய்ச்சியாளர்களுக்கு ஒரு ஆராய்ச்சியாளரிடம் இதைப்பற்றி சொல்லுவேன் நீங்கள் ஒரு குட்டி காபியை உங்கள் நண்பர்களிடமும் சென்று ஆய்வு செய்யலாம் முந்தைய நாள் அல்லது அதற்கு சாத்தியமான ஒரு கிரிக்கெட் போட்டி அல்ல பின்னர் நீங்கள் சரி என்று தீர்க்க முயற்சிக்கும் பிரச்சனை பற்றி யோசித்துப் பார்க்க முடிந்தால் நீங்கள் உங்கள் ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருப்பீர்கள் நீங்கள் ஒரு தினசரி அடிப்படையில் செய்ய வேண்டிய நடவடிக்கைகளில் ஆராய்ச்சி செய்ய மாட்டீர்கள் ஆனால் இது உங்களுக்கு மிக முக்கியமான செயலாகும் நான் மூன்றாவதாக ஒன்று சொல்கிறேன் நீங்கள் உங்கள் குழுவில் சேர்ந்துள்ள ஒரு இளைய மாணவனை பிடிக்க வேண்டும் உற்சாகப்படுத்துங்கள் ஆராய்ச்சியில் மிகவும் முக்கியமானது என்னவென்றால் அந்த துறையில் வேலை செய்வதற்கான உற்சாகம் ஆகும் என்று நீங்கள் உணர முடிகிறதா எந்த அளவிற்கு நீங்கள் ஆராய்ச்சி செய்தாலும் உங்களுக்கு பட்டம் கிடைக்காது எனவே ஒவ்வொரு பி டி மாணவர் அவர் எங்கு இருந்தாலும் ஒரு பிரச்சனையைத் தோற்றுவிப்பார் இது ஒரு தனிப்படையான பிரச்சனையாக இருந்தாலும் தனக்காக ஒரு தீர்வை உருவாக்க தனியாக முயற்சிக்கிறார் எனவே அவர் உற்சாகமாக உணர வேண்டும் என்று தான் உழைக்கிறான் ஆராய்ச்சியில் உற்சாகம் மிக முக்கியம் நீங்கள் அந்த உற்சாகத்தைத் தக்க வைத்துக் கொள்ளாவிட்டால் ஆராய்ச்சி சுவாரஸ்யமாக இருக்காது ஆராய்ச்சி செய்வதில் எந்தப் பயனும் கிடைக்காது பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் எனவே ஈடுபாடு மற்றும் அனுபவம் அவசியம் பேராசிரியர் பி மூர்த்தி ஆம் மிகவும் அவசியம் பேராசிரியர் பிரதாப் ஹரிதாஸ் எங்களுக்கு பயனுள்ள வகையில் உதவியதற்கு மிகவும் நன்றி பேராசிரியர் பி மூர்த்தி நன்றி